கோனிக் செக்சன்ஸ் VI அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தற்போது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 02லெக்ச்சர் எண் 14 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை நாம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறை கான்செண்ட்ரிக் சர்க்கிள் ரெக்டாங்கில் அல்லது ஒப்லாங் முறை பற்றி பார்த்தோம் இன்றைய வகுப்பில் ஆர்க் ஆப் சர்க்கிள் முறை பற்றி பார்க்கலாம் இந்த ஆர்க் ஆப் சர்க்கிள் முறையில் நீள்வட்டத்தின் நெட்டச்சு நீளம் 100 mm மற்றும் குவியத்திற்கு இடைப்பட்ட தூரம் 70 mm என்க இவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி நீள்வட்டத்தை உருவாக்குவது அதன் வழி முறைகளை நாம் காணலாம் முதலாவதாக 100 mm நீளத்திற்கு நெட்டச்சு வரையலாம் அதன் மையப் புள்ளியை O என்க எனவே 100 mm நீளத்திற்கு நெட்டச்சு வரைந்து அதன் மையப் புள்ளியை O என்று குறிக்க நெட்டச்சின் முனை புள்ளிகள் A மற்றும் B மையப் புள்ளி O ஆகும் அது முடிந்த பிறகு குவிய புள்ளி F1 மற்றும் F2 ஆகியவற்றை குறிக்க F1 O மற்றும் O F2 ஆகியவை AB என்ற கோட்டின் மீது ஒவ்வொன்றும் 35 mm தொலைவில் உள்ளன நெட்டச்சு நீளம் 100 mm மற்றும் குவியத்திற்கு இடைப்பட்ட தூரம் 70 mm ஆகும் Oலிருந்து 35 அலகுகள் தொலைவில் F1 மற்றும் F2 ஆகியவை உள்ளன இந்த அளவீடுகளை வரைபடத்தின் உள்ளே நாம் குறிக்கக் கூடாது அந்தக் கோடுகளை வெளியே நீட்டித்து காட்ட வேண்டும் குவிய புள்ளி F1 மற்றும் F2 ஆகியவற்றை குறித்த பிறகு அடுத்த வழிமுறைக்கு செல்லலாம் ABன் மீது F1 மற்றும் F2 க்கு இடையே உள்ள தூரத்தை சமமான பாகங்களாக பிரிக்க வேண்டும் எப்பொழுதும் சமமான பாகங்களாக பிரிப்பதே மிகவும் எளிதாகும் அவ்வாறு செய்யும் போது முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளிநான்காவது புள்ளி ஆகியவை கிடைக்கும் இது முடிந்த பிறகு F1ஐ மையமாக கொண்டு A 1க்கு இடைப்பட்ட தொலைவை அளந்து படத்தில் காட்டியுள்ளவாறு மேலும் கீழும் ஆர்க் வரைக அதாவது F1ஐ மையமாக கொண்டு Aலிருந்து 1க்கு இடைப்பட்ட தூரத்தை எடுத்துக் கொண்டு AB ன் இரண்டு புறங்களிலும் ஆர்க் வரைய வேண்டும் இப்பொழுது F2ஐ மையமாக கொண்டு B 1க்கு இடைப்பட்ட தொலைவை ஆரமாக கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு ஆர்க் வரைய வேண்டும் அதேபோல் எதிர் பக்கத்திலும் ஆர்க் வரைய வேண்டும் அதற்குப் பிறகு நமக்கு P 1 மற்றும் P 1' என்ற புள்ளிகள் கிடைக்கும் இப்பொழுது P2 என்ற இரண்டாவது புள்ளியை பெறுவதற்கு A 2க்கு இடைப்பட்ட தொலைவை அளந்து F1 ஐ மையமாகக்கொண்டு இரண்டு பக்கமும் ஆர்க் வரைய வேண்டும் அதேபோல் Bலிருந்து 2க்கு இடைப்பட்ட தூரத்தை எடுத்துக் கொண்டு F1ஐ மையமாக வைத்து AB ன் இரண்டு புறங்களிலும் ஆர்க் வரைய வேண்டும் இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளிக்கு P 2 P 2' என்று பெயரிட வேண்டும் Aலிருந்து 1ன் தொலைவு மற்றும் Bலிருந்து 1ன் தொலைவு ஆகியவற்றை கூட்டினால் நமக்கு நெட்டச்சின் நீளம் 70 mm என்று கிடைக்கும் நாம் அதை பார்ப்போம் A 1 மற்றும் B 1 ஆகியவை படத்தில் காட்டப்பட்டுள்ளது இவ்விரு தூரங்களையும் நாம் கூட்டினால் நமக்கு நெட்டச்சின் நீளம் 70 mm என்று கிடைக்கும் அதேபோன்று Aலிருந்து 2ன் தொலைவு மற்றும் Bலிருந்து 2ன் தொலைவு ஆகியவற்றை கூட்டினாலும் 70 mm என்று கிடைக்கும் இவ்வாறாகவே நாம் புள்ளி P2 மற்றும் P3 ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் இந்த உதாரணத்தை நாம் ஒவ்வொரு படிநிலைகள் படி உருவாக்கலாம் நெட்டச்சின் நீளம் 100 mm அதை நாம் வரைபடதாளில் வரைவோம் அதை நாம் A மற்றும் B என்று அழைக்கலாம் அதன்பின் நாம் கவராயம் பயன்படுத்தி அதனுடைய மையப்புள்ளியை குறிக்கலாம் அல்லது 50 mm நீளத்தை அளந்து குறிக்கலாம் படத்தில் காட்டியுள்ளவாறு இவ்விரு புள்ளிகளையும் இணைக்க எனவே அதனுடைய மையப் புள்ளியை O என்று அழைக்க இப்பொழுது இருபுறங்களில் இருந்தும் 35 mm தொலைவில் குவிய புள்ளியை குறிக்க வேண்டும் 35 mm என்பதை அளவுகோல் மூலம் குறிக்கலாம் F1 என்பது ஒரு குவிய புள்ளி மற்றும் F2 என்பது 70 mm தொலைவில் உள்ள மற்றொரு குவிய புள்ளி ஆகும் அதன் பின்னர் Aலிருந்து 1ன் தொலைவை எடுக்க வேண்டும் அதற்கு முதலில் மொத்த நீளத்தை சமமான பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் F1லிருந்து மையப் புள்ளியின் நீளம் 35 mm என்பதால் அதை 7புள்ளிகள் வீதம் 5 சம பாகங்களாகப் பிரித்துக் கொள்ளலாம் எனவே ஒவ்வொரு 7 mmக்கும் ஒரு பாகம் கிடைக்கும் அதாவது 7 14 21 28 அதைப் போலவே 354249 என்று அளந்து குறிக்க வேண்டும் இதை சம பாகங்களாக பிரித்த பிறகுAலிருந்து F1 நீளத்தை அளக்க வேண்டும் இவற்றிற்கு 1 2 3 4 5 6 மற்றும் பல என்று பெயரிட வேண்டும் Aலிருந்து 1க்கு இடைப்பட்ட தூரத்தை கவராயத்தில் எடுத்துக்கொண்டு F1ஐ மையமாகக் கொண்டு AB என்ற கோட்டின் இருபுறமும் ஆர்க் வரைக அதேபோல் Bலிருந்து 1க்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கலாம் இதைக்கொண்டு F2ஐ மையமாகக் கொண்டு ஆர்க் வரைக இவ்விரு ஆர்க்களும் சந்திக்கும் புள்ளிக்கு P 1 P 1' என்று பெயரிடலாம் இப்பொழுது A லிருந்து 2க்கு இடைப்பட்ட தூரத்தை எடுத்துக்கொண்டு குவியத்தை மையமாக வைத்து இரண்டு புறங்களிலும் ஆர்க் வரைக அதன்பின் Bலிருந்து 2க்கு இடைப்பட்ட தூரத்தை எடுத்துக்கொண்டு F2 ஐ மையமாக வைத்து ஆர்க் வரைக இவ்விரு ஆர்க்களும் சந்திக்கும் புள்ளிக்கு P2 என்று பெயரிடுக அதைப்போலவே A3 தூரத்தை பயன்படுத்தி F1 மையமாகக் கொண்டும் B3 தூரத்தை கொண்டு F2 மையமாக வைத்து ஆர்க் வரையலாம் இப்பொழுது நாம் பிரெஞ்ச் கர்வ் பயன்படுத்தி நேர்த்தியாக சிறந்த முறையில் வளைவரையை உருவாக்கலாம் அதைப்போலவே P3 வழியாகப் பாயும் கோட்டையும் நாம் உருவாக்க முடியும் இவ்வாறாக B புள்ளி வழியாக பாயும் வளைவரையை உருவாக்கி இறுதியாக நீள்வட்டத்தை பெறமுடியும் இதுவே ஆர்க் ஆப் சர்க்கிள் முறையாகும் இதில் நமக்கு நெட்டச்சு தேவைப்படுகிறது அதாவது அதனுடைய நீளம் 100 mm ஆகும் குவியத்தின் தொலைவும் நமக்கு தெரியும் சிறிய அளவீடுகள் எப்போதும் உள்பக்கம் இருக்கும் இதற்கு வழக்கமான முறையை நாம் பயன்படுத்த போகிறோம் வளைவரையை உருவாக்கும் பொழுது மெல்லிய கோடாக வரைய வேண்டும் நெட்டச்சு நீளம் 100 mm குவியத்திற்கிடப்பட்ட தொலைவு 70 mm ஆகும் இப்பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் நீள்வட்டத்திற்கு எவ்வாறு தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடு ஆகியவற்றை வரைவது உதாரணமாக நீள்வட்டத்தின் ஒரு பகுதியை எடுத்துக் கொள்வோம் அதன் மீது தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடு ஆகியவற்றை வரைவதற்கு ஏதேனும் ஒரு புள்ளியை கருதுக உதாரணமாக R என்ற புள்ளியை கருதுக இங்கு நாம் ஒரு நீள்வட்டம் வரைந்துள்ளோம் அதற்கு செங்குத்துக் கோடு வரைய வேண்டும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எங்கே தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடு ஆகியவற்றை வரைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த புள்ளி R ஐ குவியம் F1 உடன் இணைக்க வேண்டும் அதேபோல் R ஐ குவியம் F2 உடன் இணைக்க வேண்டும் இவற்றுக்கிடையே F1 R F2 என்ற கோணம் உருவாகியுள்ளது படத்தில் காட்டியுள்ளவாறு Rஐ மையமாகக் கொண்டு ஏதேனும் ஒரு தொலைவை வைத்து ஆர்க் உருவாக்கி அதை இரண்டாக பிரிக்க வேண்டும் அவை சந்திக்கும் புள்ளியை நாம் நீட்டிக்க வேண்டும் அது சமமான கோணத்தை உருவாக்குகிறது இவ்வாறாகவே நமக்கு செங்குத்து கோடு கிடைக்கிறது நீள்வட்டத்திற்கு இவ்வாறு செங்குத்து கோடு வரைய வேண்டும் தொடுகோடு என்பது செங்குத்து கோட்டிற்கு 90° கோணத்தில் R என்ற புள்ளியை தொட்டு செல்லும் கோடு ஆகும் இவ்வாறாகவே நமக்கு தொடுகோடு கிடைக்கிறது ஒருவேளை உதாரணமாக அது வேறு ஒரு புள்ளியாக இருந்தால் அதை F1 மற்றும் F2 உடன் இணைக்க வேண்டும் அதன் பிறகு அதை இரு கூறுகளாகப் பிரித்து செங்குத்துக் கோடு மற்றும் தொடுகோடு ஆகியவற்றை வரைய வேண்டும் ஒருவேளை B என்ற புள்ளியில் செங்குத்துக் கோடு வரைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் துல்லியமாக நெட்டச்சு அல்லது குற்றச்சில் செங்குத்து கோடு வரைய வேண்டும் என்றால் அவற்றை F1 மற்றும் F2 ஆகியவற்றுடன் இணைத்து இரு கூறுகளாகப் பிரிக்க வேண்டும் இதைக் கொஞ்சம் கவனமுடன் பாருங்கள் ஒருவேளை அந்த புள்ளி நெட்டச்சு அல்லது குற்றச்சில் இருந்தால் அவற்றை இரு குவிய புள்ளிகளுடன் இணைக்க வேண்டும் ஒருவேளை நான் B புள்ளியை F1 உடன் இணைத்தால் படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு கோடு உருவாகும் அதைப் போலவே F2 உடன் இணைக்க வேண்டும் இவ்விரண்டும் சமமாக ஒரே கோட்டில் 0° அல்லது 180° கோணத்தை உருவாக்குகிறது எனவே படத்தில் காட்டியுள்ளபடி B என்ற புள்ளியில் செங்குத்துக் கோடு மற்றும் தொடுகோடு ஆகியவை கிடைக்கின்றது அதை போலவே A என்ற புள்ளியிலும் செங்குத்துக் கோடு மற்றும் தொடுகோடு இருக்கும் அதைப் போலவே C என்ற புள்ளியிலும் செங்குத்துக் கோடு மற்றும் தொடுகோடு வரையலாம் A B C D புள்ளிகளைத் தவிர மற்ற புள்ளிகளில் செங்குத்து கோணம் 0 லிருந்து 90° வரை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எனவே இந்த வரைபடத்தாளில் செங்குத்துக் கோடு மற்றும் தொடுகோடு ஆகியவற்றை வரைவோம் இங்கே நீள்வட்டத்தின் ஒரு பகுதி உள்ளதுஅதில் ஒரு புள்ளியை அடையாளம் காண்போம் இந்த வரைபடத்தாளில் குறிப்பிட்டுள்ள புள்ளியில் நான் செங்குத்துக் கோடு வரைய விரும்புகிறேன் இப்பொழுது வழிமுறைகளின் படி இந்த புள்ளியையும் F1ஐயும் ஒரு கோட்டால் இணைக்க அதேபோல் அந்த புள்ளியுடன் F2ஐ இணைக்கவும் இப்பொழுது கோணத்தை இரு கூறுகளாக பிரிப்பதற்கு ஏதேனும் தோராயமாக சமமான ஆரத்தை எடுத்துக் கொண்டு ஆர்க் ஏற்படுத்தி அவை சந்திக்கும் புள்ளியில் இருந்து ஒரு கோடை வரைவதன் மூலம் நாம் செங்குத்துக் கோடு பெறலாம் MN என்பது செங்குத்துக் கோடு மற்றும் அதற்கு செங்குத்தாக இருப்பது தொடுகோடு ஆகும் செட் ஸ்குயர் பயன்படுத்தி இந்த செங்குத்து கோடுகளை நாம் வரையலாம் ஒருவேளை நம்மிடம் ட்ராப்ட்டர் இருந்தால் செங்குத்துக் கோடுகள் வரைவது மிக எளிது ST என்பது தொடுகோடு ஆகும் எனவே ஆர்க் ஆப் சர்க்கிள் முறையில் நாம் எவ்வாறு தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடுகள் வரைவது என்பதை கற்றுக் கொண்டுள்ளோம் இன்றைய வகுப்பில் நாம் ஆர்க் ஆப் சர்க்கிள் பற்றி பார்த்தோம் நீள்வட்டம் வரைவதற்கு முதன்மையாக நான்கு வழி முறைகள் உள்ளன அவை போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் கான்செண்ட்ரிக் சர்க்கிள் ஒப்லாங் மற்றும் ஆர்க் ஆப் சர்க்கிள் ஆகும் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறையில் டைரக்ட்ரிக்ஸ் எஸன்ட்ரிசிட்டி போன்றவை நமக்கு தெரியும் வளைவரையின் எந்த புள்ளிகளுக்கும் இடையிலான தூரத்தை சம எண்ணிக்கையிலான பாகங்களாக சமமாக பிரித்து பிறகு 45° கோணத்தில் கோடு வரைந்து அது சந்திக்கும் புள்ளியை வைத்து நீள்வட்டம் உருவாக்கலாம் கான்செண்ட்ரிக் சர்க்கிள் முறையில் நெட்டச்சு மற்றும் குற்றச்சு ஆகியவை இருந்தது மேலும் அதில் இரண்டு பொதுமைய வட்டங்கள் இருக்கும் அதில் ஒன்று கிடைமட்டமாகவும் ஒன்று செங்குத்தாகவும் இருக்கும் அவற்றை சம பாகங்களாக பிரிப்பதன் மூலம் நாம் நீள்வட்டத்தை உருவாக்கலாம் ரெக்ட்டாங்கில் அல்லது ஒப்லாங் முறையில் நெட்டச்சு மற்றும் குற்றச்சு மற்றும் செவ்வகம் ஆகியவை இருந்தன சில சமயம் நெட்டச்சு மற்றும் குற்றச்சில் சமான பிரிவுகளை பெறுவதற்கு இணைகரத்தை பயன்படுத்துகிறோம் நெட்டச்சு மற்றும் குற்றச்சு கூறுகள் சந்திக்கும் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் நீள்வட்டம் கிடைக்கிறது ஆர்க் ஆப் சர்க்கிள் முறையில்நெட்டச்சு மற்றும் குவியத்திலிருந்து அதன் தூரம் ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கும் A1 மற்றும் B1 ஆகியவற்றின் கூடுதல் நெட்டச்சின் நீளம் என்ற கருத்துப்படி மற்றும் F1F2 ஆகியவை குவியத்தின் மையம் என கொண்டு ஆர்க் சந்திக்கும் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் நமக்கு நீள்வட்டம் கிடைக்கும் மிக முக்கியமாக போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறை சற்று பிரபலமானது ஏனென்றால் டைரக்ட்ரிக்ஸ்லிருந்து அதன் தூரம் மற்றும் எஸன்ட்ரிசிட்டி ஆகியவற்றின் மதிப்பு தெரியும் அதாவது சென்ற வகுப்பில் எஸன்ட்ரிசிட்டி 1 விட குறைவாக இருந்தால் நீள்வட்டமும் எஸன்ட்ரிசிட்டி 1க்கு சமமாக இருந்தால் பரவளையமும் எஸன்ட்ரிசிட்டி 1 விட அதிகமாக இருந்தால் அதிபரவளையமும் கிடைக்கும் என்று பார்த்தோம் அதாவது டைரக்ட்ரிக்ஸ்லிருந்து அதன் தூரம் மற்றும் எஸன்ட்ரிசிட்டி ஆகியவற்றின் மதிப்பு தெரிந்தால் நீள்வட்டம் பரவளையம் அதிபரவளையம் ஆகியவற்றை உருவாக்க முடியும் அடுத்த வகுப்பில் இந்த நான்கு வழிமுறைகளில் மிக முக்கியமாக போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் ரெக்ட்டாங்கில் முறையில் மற்றும் தொடுகோடு முறையில் எவ்வாறு பரவளையம் வரைவது என்பதை பார்க்கலாம் பரவளையத்திற்கு எவ்வாறு செங்குத்து கோடு மற்றும் தொடுகோடு வரைவது என்பதையும் பார்க்கலாம்